வணக்கம் இந்த வகுப்பில் நாம் நானோ தொழில்நுட்பம் மற்றும் அதன் வரலாற்றுக் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கவுள்ளோம் கிட்டதட்ட 20 ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் கடந்த முப்பது ஆண்டுகளாகவே நானோ தொழில்நுட்பத்தைப் பற்றி பரவலாக பேசப்படுவதை அறிந்திருப்பீர்கள் அதைப் பற்றிய விபரங்களை இப்பகுதியில் விரிவாக விளக்குகிறேன் 1980 ஆண்டு கால ஆரம்பத்தில் உள்ள கல்லூரி மாணவர்களோ அல்லது ஆராய்ச்சியாளர்களோ இத்தருணத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருப்பர் நாம் அவர்களிடம் அன்றைய காலக்கட்டத்திலுள்ள நானோ தொழில்நுட்பத்தின் நிலைப்பற்றி விசாரித்தால் அன்று நானோ தொழில்நுட்பமானது ஒரு குறிப்பிடத்தக்க துறையாகக் கருதப்படவில்லை என்றும் இன்று அதன் வளர்ச்சி வியக்கத்தக்க முறையில் உள்ளது எனக் கூறுவர் முந்தைய வகுப்பில் நான் கூறியது போல இன்று மெட்டீரியல்ஸ் துறையில் ஆராய்ச்சி செய்யும் ஒருவர் நானோ தொழில்நுட்பத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யாமலிருப்பது என்பது சாத்தியமற்றதாகிவிட்டது ஆராய்ச்சி உலகில் கடந்த 30 ஆண்டுகளாக வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திய இந்த நானோ தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை உணர்ந்து மக்கள் அத்துறையை நோக்கி செல்கின்றனர் இதுவே கடந்த 30 ஆண்டுகளாக இத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும் ஆனால் பல பிரபலமான ஆய்வறிக்கைகளில் சொல்லப்பட்டது போல நானோ தொழில்நுட்பம் கடந்த 30 ஆண்டுகளில் மட்டுமே நடைமுறையில் இருப்பதில்லை மாறாக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாகவே நானோ தொழில்நுட்பத்தின் அம்சங்கள் மக்கள் பயன்படுத்திய மெட்டீரியலில் மறைந்திருந்தன இன்று இவ்விரிவுரையில் அதனை பற்றிய மொத்த கதையின் முன்னுரையை பார்ப்போம் ஆனால் இதை தொடரும் முன்பு நாம் ஏன் நானோ தொழில்நுட்பத்தைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று விவரிக்கிறேன் இன்றைய வகுப்பில் வெகு சிலர் மட்டுமே அறிந்த நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் நானோ தொழில்நுட்பத்தின் நவீன கண்டுபிடிப்புகளையும் அதன் முக்கியதுவம் என்ன என்பதை மக்கள் இன்னும் சரியாக உணரவில்லை ஆகையால் இவ்வகுப்பில் அதனைப்பற்றி பார்ப்போம் நானோ தொழில்நுட்பம் பற்றி பல ஆண்டுகளாக அறியப்பட்டு இருப்பினும் இத்துறையில் உள்ள கண்டுபிடிப்புகள் சமீப காலமாகவே பேசப்படுகின்றன நானோ தொழில்நுட்பத்தின் தற்போதய ஆராய்ச்சிநிலைப் பற்றி வகுப்பின் முடிவில் நாம் பார்ப்போம் மேலும் இத்துறை எவ்வாறு வளர்ந்துள்ளது என்பதை பற்றியும் சிறப்பான முறையில் பணிபுரிந்த ஆராய்ச்சியாளர்கள் சிலரை பற்றியும் இத்தொகுப்பில் பார்ப்போம் இத்தொகுப்பை பார்ப்பதற்கு முன்னால் மக்கள் ஏன் நானோ தொழில்நுட்பத்தின் மீது இவ்வளவு ஆர்வம் கொண்டனர் என்பதை நாம் அறிய வேண்டும் இதனை செய்வதற்கு கடந்த வகுப்பில் நான் கூறிய எடுத்துக்காட்டு ஒன்றில் மாக்ரோஸ்கோபிக் அளவிலுள்ள வெவ்வேறு மெட்டீரியலின் கடத்துத்திறன் காந்தப் பண்புகள் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் முதலியவற்றை அளந்து அதனை நாம் பொறியியல் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தலாம் இதில் எடுக்கப்பட்ட மாதிரியின் அளவினை காட்டிலும் அவற்றின் பண்புகள் கணிசமாக வேறுபடும் உதாரணத்திற்கு ஒரு சாம்பிள் நமது கையில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அதன் நீளம் மற்றும் உயரம் நம் கையடக்க அளவில் உள்ளது ஆனால் அதன் பண்புகளை அளப்பதற்கு மிகச்சிறிய அளவுகோல் அதாவது அணு அளவில் உள்ளதை அளப்பதற்கு சமமாகும் மாக்ரோஸ்கோபிக் அளவில் உள்ளவற்றை அளவிடும் போது ஆங்காங்கே இந்த அணு அளவினால் ஏற்படும் நிகழ்வுகள் அவற்றில் பிரதிபலிக்கின்றன இவ்வாறு அணு அளவில் உள்ள மெட்டீரியலை நாம் கையாள தொடங்கினால் அது அவற்றின் தோற்றத்தின் பண்புகளை பாதிக்கின்றது ஆகையால் இந்த நானோ மெட்டீரியலின் விளைவாக முன்பு பெற இயலாத சிறந்த பண்புகளை இப்போது இந்த மெட்டீரியல் பெற்றுள்ளது இவ்வாறு அணு அளவினால் ஏற்படும் தாக்கம் எதற்காக நானோ தொழில்நுட்பத்தில் நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்துக்கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்குகிறேன் ஒரு கலைஞனின் கைவண்ணத்தால் வரையப்பட்ட யானையும் மானும் இப்படத்தில் பார்க்கிறோம் நானோ தொழில்நுட்பத்தின் ஒரு அம்சமான அளவினால் மெட்டீரியலில் ஏற்படும் தாக்கத்தினை பற்றி நாம் இந்த குறிப்பிட்ட சூழலில் பார்க்க உள்ளோம் இதில் யானையின் உயரத்தோடு மானின் உயரத்தை ஒப்பிடும் பொதுவான எடுத்துக்காட்டை நான் பயன்படுத்துகிறேன் நாம் எதிர்பார்த்தவாறு நம்மைவிட மிகச்சிறிய மானை நாம் பார்க்கிறோம் அதன் உயரம் 4 அடியாக வைத்துக்கொள்வோம் நம் மனதில் எண்ணுவது நம்மைவிட மூன்று மடங்கு உள்ள 15 அடி யானையைக் காட்டிலும் 4 அடி மான் மிகவும் சிறியது அங்கு நாம் பார்க்கும் யானை 15 முதல் 16 அடி வரை அல்லது அதற்கும் மேல் இருக்கும் இதுவே நம் பொதுவான கருத்தாகும் அதையே நாம் எதிர்பார்க்கிறோம் இப்போது மீட்டர் அளவில் பார்த்தால் 5 மீட்டர் உயரமுள்ள யானை மற்றும் 1 5 மீட்டர் உள்ள மான் இவ்வாறே நாம் உயரத்தை வைத்து விலங்குகளை வேறுபடுத்துகிறோம் இப்போது வேறு ஒரு உலகில் உள்ள சூழலை நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் இரு விலங்குகளும் உயரத்தின் அடிப்படையில் தலைகீழாய் திகழ்வது போல் எடுத்துக்கொள்வோம் அதை நான் ஒரு எடுத்துக்காட்டாய் இப்படத்தில் காட்டியுள்ளேன் அதில் திடீரென மானானது 5 மீட்டர் உயரத்தையும் யானை 1 5 மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளதாய் கருதுவோம் இதில் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அதாவது ஏதோ ஒரு அடிப்படை மாற்றமே இந்த மாற்றத்திற்கு காரணம் ஆகும் உதாரணமாக திடீரென 1 5 மீட்டராக மாற்றிய யானையினால் மாற்றம் ஏற்படுமா இப்போது அந்தமானை ப்ரோபோசநட்டாக ஆக மூன்று மடங்கு அல்லது மூன்றுக்கும் மேல் அதாவது ஐந்து மீட்டர் உயரம் உள்ளவாறு எடுத்துக்கொள்வோம் இதிலிருந்து நாம் என்ன அறிய வேண்டுமென்றால் இவ்வாறு உயரத்தை மாற்றுவதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்றால் இதனைப்பற்றி இங்கு விவாதிக்க தேவையில்லை ஆனால் இதனை மாற்றுவது மிகவும் பெரிய சிக்கலாகும் ஆகையால் இவற்றின் மூல காரணிகள் என்னவென்று அறிய வேண்டும் இதனை புரிந்துகொள்ள ஒரு சிறிய கணக்கீடு செய்து பார்ப்போம் இது உணவு மற்றும் மரபு அம்சங்களை சார்ந்தது அன்று இரு விலங்கிற்கும் அனைத்து விதமான உணவுகள் முதலியன கிடைப்பதாக கருதுவோம் மேலும் வேட்டையாளர்களால் விலங்கிற்கு காட்டுக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களையும் இதில் உட்படுத்தவில்லை இதில் நாம் அறிந்து கொள்வது யாதென்றால் ப்ரோபோசநட்டாக இந்த விலங்கின் உயரத்தை ஏற்றவோ இறக்கவோ செய்தால் சிக்கல் ஏற்படும் இந்த அடிப்படைக் கருத்தை புரிந்துகொள்ள ஒரு சிறிய கணக்கீடு செய்வோம் எளிமைப்படுத்தும் வகையில் இந்த விலங்குகள் க்யூபாயிட் வடிவினை கொண்டுள்ளதாக கருதுவோம் மேற்கூறியபடி அதற்கு நீளம் அகலம் உயரம் மற்றும் ஆழத்தினால் வரையருக்கப்படுகின்றன இப்போது இவை மூன்று மடங்கு பெரிதாய் மாறுவதாக கருத்தில் கொள்வோம் இதை மூன்று மடங்குக்கு பதிலாக இரண்டு மடங்கு பெரிதாக மாற்றுவோம் ஆகையால் இந்த க்யூபாயிட்டின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தை இரட்டிப்பாக்கி உள்ளேன் இதன் கொள்ளளவு என்பது நீளம் அகலம் உயரம் ஆகும் இப்போது பழைய கொள்ளளவை LHW ஆகவும் புதிய கொள்ளளவை 2L2H2W என கருதுவோம் அதாவது 23 LHW 8LHW இப்போது எந்த ஒரு விலங்கின் உயரமோ அகலமோ அல்லது நீளத்தையோ இருமடங்காக உயர்த்தினால் அதன் கொள்ளளவானது எட்டு மடங்காக உயர்கிறது ஆகையால் 8 என்ற காரணியால் அதன் கொள்ளளவு உயரும் இப்போது அதன் டென்சிட்டி ஒரு வேரியபில் ஆக கருதுவோம் மற்றும் அதன் எண் மதிப்பானது 0 ஆகும் ஆகையால் அந்த விலங்கின் எடையானது 8ρLHW ஆக உயர்கிறது இவ்வாறு எட்டு மடங்காக எடை உயர்வதால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் இப்போது அந்த விலங்கின் எடையை தனது நான்கு கால்கள் தாங்கிக் கொண்டுள்ளது மேலும் அந்த இரு விலங்குகளும் நான்கு கால்களை கொண்டுள்ளது தொடக்கத்திலேயே அந்த விலங்கின் உருவ அளவை ப்ரோபோசநட்டாக குறைத்ததால் அதன் கால்களின் அளவும் அவ்வாறே குறைந்துள்ளது ஆகையால் இப்போது அவற்றின் நான்கு கால்கள் தான் அதன் மொத்த எடையை தாங்கிக் கொள்ள வேண்டும் அதன் உருவ அளவு இரட்டீப்பாக இருப்பதால் அவற்றின் கால்களின் அளவும் இரண்டு மடங்காக உயர்கிறது இந்த எடை உயர்வை அதனால் எவ்வாறு தாங்க முடியும் ஆகையால் இதன் மொத்த எடையையும் தாங்குவது எலும்பின் குறுக்குவெட்டு பகுதி ஆகும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இதன் ஸ்டிரஸ் முழுவதையும் அக்குறுக்குவெட்டு பகுதியே தாங்கிக் கொள்கிறது அந்த எலும்பின் குறுக்குவெட்டு பகுதியை உற்று நோக்கினால் பகுதியானது LW என்ற பரப்பளவில் இருந்து 2 L2W 4LW ஆக மாறுகிறது ஆகையால் அதன் பரப்பளவு நான்கு மடங்காக உயர்கிறது இதனாலேயே அந்த விலங்கின் எடை எட்டு மடங்காக மாறுகிறது இவ்வாறு பரப்பளவு நான்கு மடங்காகும் மற்றும் அதன் எடை எட்டு மடங்கு உயர்வதால் அந்த எலும்பின் மேல் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் ஆனது இரு மடங்காகிறது இங்கு எட்டு மடங்கு எடை உயர்வால் அந்த எலும்பின் குறுக்குவெட்டு பகுதி நான்கு மடங்காகவும் அதன் மேல் ஏற்படும் ஸ்டிரஸ் இரண்டு மடங்காகிறது உதாரணமாக அதன் ஸ்ட்ரெஸ் மற்றும் குறுக்குவெட்டு பகுதி அதிகரிக்கும் வேகத்தைவிட அதன் எடை அதிகரிக்கும் வேகமானது மிகுந்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஏன் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இவ்வாறு மெட்டீரியலின் அளவை மாற்றுவதால் ஏற்படும் விளைவினை அறிவது மிகவும் முக்கியமானதாகும் சமவிகிதமாய் மானின் காலில் உள்ள எலும்பின் குறுக்குவெட்டு பரப்பளவை அதிகரித்தால் அதன் உருவ அளவானது அதைவிட வேகமாக அதிகரிக்கின்றது ஆகவே ஒரு எல்லைக்கு மேல் மானின் உயரத்தை அதிகரித்தால் அவற்றின் கால்கள் அதன் எடையை தாங்காமல் பக்கிலிங்க் ஏற்படும் அதனால் தனது எடையை தாங்க முடியாமல் மான் சரிந்து விடும் எனவே மானின் அளவை அதன் எல்லைக்கு மேல் அதிகரிப்பது சாத்தியமற்றது மறுபுறம் யானையின் உருவ அளவை குறைப்பதால் அதன் காலிலுள்ள குறுக்குவெட்டு பரப்பை காட்டிலும் அதன் எடையானது மிகவும் வேகமாய் குறைகின்றது ஆகையால் அதன் கால்களுக்கு தன் எடையை தாங்கும் அளவிற்கு உறுதி உள்ளது எனவே அந்த யானையின் உருவ அளவை குறைப்பதால் அதன் ஸ்ட்ரக்சரில் சிக்கல் ஏற்படாது ஆனால் மானின் உருவ அளவை அதிகரிப்பதால் சிக்கல் ஏற்படும் ஆகையால் இந்த அனுமான நிலையில் மானின் உருவத்தை பெரிதாக்குவதால் மட்டுமே சிக்கல் ஏற்படுகிறது ஆனால் இங்கு யானையை சிறிதாக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை இவ்வாறு மெட்டீரியலின் அளவினை மாற்றுவதால் ஏற்படும் தாக்கங்கள் எளிதில் வெளிப்படையாக புலப்படுவதில்லை ஆகவே உருவ அளவு தொடர்பான விளைவு அந்த விலங்கின் உள்ளே ஏற்படுகிறது ஆகையால் ஒரு விலங்கின் உருவத்தை அதிகரிப்பதால் ஏற்படும் முக்கிய காரணியாக விளங்கும் ஸ்டிரஸ் வெளிப்படையாக நமக்கு தெரிவதில்லை ஒரு விலங்கின் உருவ அளவை அதன் எல்லைக்கு மேல் உயர்த்திக் கொண்டே சென்றால் தனது எடையை அந்த விலங்கு தாங்கிக்கொள்ள இயலாது இதுபோன்ற ஒரு கருத்து கல்லிவர் பயணம் எனும் பழைய கதையில் கூறப்பட்டுள்ளது இதில் கல்லிவர் செல்லும் நகரத்தில் அனைவரும் அவரைவிட உயரம் குறைந்து திகழ்வர் மற்றும் லில்லிபுட் செல்லும் நகரத்தில் அனைவரும் ராட்சசர்கள் போல் திகழ்வர் இக்கதையில் மனிதர்கள் அனைவரின் உடல் அமைப்பு சமமான விகிதத்தில் கட்டமைக்கபடுவதாக கூறப்படுகிறது இவ்வாறு மெட்டீரியலின் அளவினை மிகச் சிறியதாகவோ அல்லது மிகப்பெரிதாக மாற்றினால் திறம்பட செயல்பட போவதில்லை உண்மையில் உலகில் மிக உயரமாய் உள்ள உலக சாதனை படைத்த மனிதர்களை ஆராய்ச்சி செய்ததில் அவர்களின் எலும்பு மற்றும் மூட்டுக்களில் பிரச்சனை உள்ளது எனக் கண்டறியப்பட்டுள்ளது

எனவே இது அளவு மாற்றத்தினால் ஏற்படும் விளைவாகும் இருப்பினும் ஒரு மெட்டீரியலின் அளவை பெரிதாக்குவதில் ஏற்படும் விளைவுகளை இந்த எடுத்துக்காட்டில் விளக்கியுள்ளேன் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது யாதென்றால் ஒரு மெட்டீரியலின் வடிவத்தை குறைப்பதால் அதன் பண்புகள் அல்லது ஒரு சாம்பிளின் தோற்றத்தில் ஏற்படும் தாக்கத்தை உணர்ந்து கொள்ளலாம் அதனால்தான் அந்த மானை விட யானையால் ஏதாவது செய்ய முடியும் எனவே இக்கருத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நானோ தொழில்நுட்பத்தின் வரலாற்றுத் தகவல்களை இப்போது காண்போம் நான் முன் கூறியவாறு கடந்த 20 அல்லது 30 ஆண்டுகளாக மட்டுமே நானோ தொழில்நுட்பத்தைப் பற்றி அறிந்துள்ளோம் ஆனால் நம்மை சுற்றிவுள்ள ஒரு பொருளான ஸ்டேயிண்ட் கிளாஸ் என்பது இன்னும் வரலாற்று பொக்கிஷமாக விளங்குகிறது இப்பொருள் கடந்த 20 அல்லது 30 ஆண்டுகளாக அல்ல 5வது நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டுகளில் பயன்படுத்தியதாகும் மேலும் இந்நூற்றாண்டு ஆனது பொதுவான சகாப்தம் ஆகும் இப்பொருள் ஆனது 500 முதல் 1500 வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்துவ ஆலயங்களில் பயன்படுத்தினர் இதையே நான் இந்த ஸ்லைடில் படமாக காட்டியுள்ளேன் இந்த கிளாஸ் ஆனது 11 முதல் 12 ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் காணப்பட்டதாகவும் அப்போது காணப்பட்ட இந்த ஸ்டேயிண்ட் கிளாஸ் ஆனது ஆலயங்களில் உள்ள ஜன்னல் கதவுகளில் பல வண்ணங்களில் நிறுவப்பட்டிருக்கும் இதைப்பற்றி இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்ணாடிகளில் வெள்ளி அல்லது தங்கத் துகள்களின் மூலம் உருவாக்கப்பட்ட நானோ துகள்களின் காரணத்தாலே அவை சிவப்பு மற்றும் இதர வண்ணங்களில் காட்சியளிக்கின்றது மேலும் அவை எந்த வண்ணத்தில் காட்சி அளிக்க வேண்டும் என்பதை அந்த நானோ துகள்களே முடிவு செய்கிறது இந்த 500 முதல் 1500 வருட பழமை வாய்ந்த இவை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது மேலும் இதுபோன்று பழங்காலத்தில் நானோ தொழில்நுட்பத்தால் பயன்ப்படுத்தப்பட்ட மூன்று மெட்டீரியலை நான் விவரிக்கிறேன் அவற்றில் நானோ தொழில்நுட்பத்தின் தாக்கம் மற்றும் பயன் எவ்வாறு இருந்தது என்பதனை பார்ப்போம் லைகர்கஸ் கோப்பை என அழைக்கப்படும் இப்பொருள் ஸ்டேயிண்ட் கிளாஸ் போல் அவ்வளவு எளிதில் கிடைக்கும் பொருள் இல்லை இக்குறிப்பிட்ட பொருளானது பிரிட்டிஷ் மியூசியத்தில் மட்டுமே பாதுகாக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இக்கோப்பை ஆனது அறை எண் 41இல் வைக்கப்பட்டுள்ளது மேலே காட்டப்பட்ட இப்புகைப்படமானது நான்காம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்டதாகும் அடுத்த எடுத்துக்காட்டாக 1500 வருடங்கள் பழமையான டிக்ரோயிக் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட ரோமன் கிளாஸ் கேஜ் கோப்பை பற்றி பார்ப்போம் டிக்ரோயிக் கண்ணாடி குரோமா என்பது நிற சாயங்கள் சார்ந்த பொருளாகும் இவை அனைத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட சாயங்களால் உருவானதாகும் மேலும் இக்கோப்பையானது வரலாற்றில் மிகவும் அரிதான பொருளாகும் இதுவரை அதன் உடைந்த பாகங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது இந்த மெட்டீரியலை ஆராய்ச்சி செய்யும் போது இதன் நிறத்தின் காரணியாக இதிலுள்ள தங்கத்தின் நானோ துகள்களே கண்டறியப்படுள்ளது மேலும் அந்த நானோ துகள்களின் அளவானது 40 ppm ஆகும் இதுபோன்று அதிலுள்ள வெள்ளி நானோ துகள்களின் அளவானது 330 ppm ஆகும் ppm என்பது பார்ட்ஸ் பெர் மில்லியன் எனப்படும் இப்போது நமது கையில் ஒரு மில்லியன் பார்ட்ஸ் இருந்தால் அதில் 330 பார்ட்ஸ் வெள்ளி நானோ துகள்கள் என்பதே இதன் விளக்கமாகும் 330 ppm அல்லது 40 ppm என்பது மிகச்சிறிய அளவாகும் இக்கோப்பை எவ்வாறு வேலை செய்யும் என்பதை அறிய இதில் ஒளியை செலுத்த வேண்டும் அந்த ஒளியானது கோப்பைக்கு உட்புறமாகவாவோ அல்லது கோப்பைக்கு பின் இருந்தோ ஒளியினால் பரவச் செய்யலாம் அப்படி செலுத்தியப் பின் நாம் கோப்பைக்கு முன்னால் நிற்க வேண்டும் இங்கு ஒளியானது கோப்பையை ஊடுருவி நம்மை வந்தடைகிறது இதில் நாம் பார்ப்பது பரவிய ஒளியாகும் மற்றும் இந்த ஒளியானது நானோ துகள்களால் சிதரப்படுகின்றது மேலும் இதில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்தால் இந்த நானோ துகள்கள் ஆனது நீல நிறத்தை மட்டும் சிதறடித்து காட்சியளிக்கின்றது விசிபில் ஸ்பேக்ட்ரம் என்பது அகச்சிவப்பு முதல் புற ஊதாக் கதிர்களை கொண்டுள்ளது எனவே நானோ துகள்களின் மூலம் இந்த ஸ்பேக்ட்ரத்தில் நீல நிறமானது சிதறடிக்கப்பட்டு வெறும் சிவப்பு நிறம் மட்டும் ஊடுருவிச் செல்கிறது ஆகையால் அதற்கு முன் அமர்ந்து இருப்பவருக்கு சிவப்பு நிறம் மட்டுமே வெளிப்படும் மேலும் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த கோப்பையை பிரதிபலித்த ஒளியின் முன் வைத்தால் பச்சை நிறமாக காட்சியளிக்கும் மேலும் அதே கோப்பையில் பிரதிபலித்த ஒளியை அனுப்பினால் அதில் உள்ள சிறிய மெட்டாலிக் துகள்களின் மேல் அந்த துகள்களின் மூலம் பச்சை நிற சாயலைக் கொண்டு விளங்குகிறது இதற்கு முன் கூறியவாறே உள்ள பொருளாகும் அதாவது மற்ற நிற ஒளிகளை சிதறடித்து பச்சை நிற ஒளியை மட்டும் பிரதிபலிக்கின்றது ஆகவே பிரதிபலிப்பின் பொருட்டு பச்சை சாயலும் மற்றும் ஒளி ஊடுருவிச் செல்வதால் சிவப்பு நிறமும் தெரிகிறது இதுவே கோப்பையின் சிறப்பாகும் மேலும் இந்த கோப்பையில் 40ppm தங்கமும் 330 ppm வெள்ளியும் உள்ளது என்பதை அறிந்திருப்பீர்கள் இப்படியிருக்க எவ்வாறு இந்த நானோ தொழில்நுட்பம் திடீரென கடந்த முப்பது ஆண்டுகளில் தோன்றியிருக்கும் என்ற கேள்வி நம்முள் தோன்றும் ஏனெனில் 1500 வருடங்களுக்கு முன்பே இந்த தொழில்நுட்பத்தை மக்கள் பயன்படுத்தியுள்ளனர் இதில் ஏதும் மாய வேலை நடந்துள்ளதா என்பதை ஆராய வேண்டும் அப்படி எதுவும் இதில் நடக்கவில்லை நாம் புரிந்து கொள்வது யாதென்றால் இந்த கோப்பையை உருவாக்கும்போது பல மெட்டீரியலை கலப்படம் மூலம் உருவாக்கியுள்ளனர் மேலும் இந்த கலப்பட செயல்முறையின் போது தற்செயலாகவோ அல்லது விபத்தினாலோ இந்த தங்கம் அல்லது வெள்ளி கலந்துள்ளன இந்த கலப்படத்தில் நானோ துகள்களின் அளவானது மிகவும் கணிசமானது ஆகும் மேலும் இது ஒரு நிலையான செயல்பாடாக அக்காலத்தில் இருந்திருக்கின்றது அக்காலத்தில் மக்கள் மெட்டீரியலை பலமுறை செய்து பார்த்து உருவாக்கினர் அதின் பண்புகள் எதன் விளைவாக கிடைக்கப்பெரும் என அவர்கள் அறியவில்லை அதனை பற்றிய புரிதல் அவர்களுக்கு இல்லாததால் அதனைப் பற்றிய புரிதலை அவர்கள் வளர்த்துக் கொள்ளத் தொடங்கினர் எனவே பாதுகாப்பின் அடிப்படையில் அதே செய்முறையை அவர்கள் பின்பற்றினர் அதன் மூலப் மெட்டீரியலை உலைகளில் உருக வைத்து பின்பு எந்திரங்கள் மூலம் அந்த மெட்டீரியலை செய்தனர் அவர்கள் இதனை ஒரு கலையாக செய்து வந்தனர் மேலும் அப்பொருள் அவ்வாறு காட்சி அளிப்பதற்கான தெளிவான விளக்கத்தை அறியாததால் இதன் சூத்திரத்தை அவர்கள் மாற்ற முற்படவில்லை ஆகவே காலம்காலமாக இதன் செயல் முறையை மாற்றாமல் இக்கலையை மேற்கொண்டனர் இதனை மக்கள் ரகசிய கலையாக கருதி வந்தனர் மேலும் அவர்களின் வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் இதனை சார்ந்துள்ளதால் இதன் ரகசியத்தை பாதுகாத்து வந்தனர் பலமுறை செயல்பாட்டில் சரியான முடிவினை பெற்றாலும் இதன் காரணத்தை அவர்கள் அறியாது இருந்தனர் எனவே அவர்கள் அந்த சூத்திரத்தை கவனமாக பின்பற்றிவந்தனர் மேலும் அவர்கள் யூகத்தின் அடிப்படையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அசுத்தங்களை அந்த கண்ணாடியில் சேர்த்தனர் அதனை இக்காலகட்டத்தில் 40 ppm தங்கமும் 330 ppm வெள்ளியும் உள்ளதாக அளக்க முடிகிறது மேலும் இவையே அந்த கண்ணாடிக்கு இத்தகைய சிறந்தப் பண்புகளை அளிக்கின்றது இன்று உதாரணமாக அதைப் போலவே 40 ppm தங்கத்தையும் 330 ppm வெள்ளியையும் சேர்த்து அதே செய்முறையில் இந்த கண்ணாடிகளை உருவாக்குகின்றனர் அப்படி உருவாக்கப்பட்ட கண்ணாடியானது சிவப்பு நிறத்தை ஊடுருவச் செய்தும் பச்சை நிறச் சாயலை பிரதிபலிக்கவும் செய்கிறது ஆகவே இது 1500 ஆண்டுகள் பழமையான மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பங்கு வகிப்பதாகும் அதே காலத்தில் ஐரோப்பிய நாடுகளை போல இந்தியாவிலும் இதுபோன்ற வியக்கத்தகு செயலை நானோ தொழில்நுட்பத்தில் செய்துள்ளோம் இப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது தமாஸ்கஸ் ஸ்டீல் ஆகும் இந்த குறிப்பிட்ட வகையானது ஊட்ஸ் ஸ்டீல்லின் இன்காட்ஸ்கள் மூலம் உருவாக்கப்பட்டது மேலும் இவை மூன்று முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டது ஆகவே இவ்வகை ஸ்டீல் உலகம் முழுவதும் இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டது மேலும் உலகின் மிக முக்கிய நாடாக கருதப்பட்ட ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்பட்டது மேலும் இவை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டுமே உள்ளது இவ்வாறு ஒரு மிகப்பெரிய பங்கினை நானோ தொழில்நுட்பத்திற்கு அளித்த பெருமையை தெற்கு இந்தியாவிலுள்ள தமிழ்நாடு மற்றும் கேரளாவையே சாரும் இதுபோன்று சில மாதிரிகள் இலங்கையிலும் கிடைத்தன ஆயினும் இது இந்தியாவிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டது மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த டமாஸ்கஸ் ஸ்டீல் மூலம் நிறைய ஆயுதங்களை உருவாக்கினர் அவர்கள் அதை உருவாக்கிய எஃகிலிருந்து வாள்களை உருவாக்கினர் மேலும் நாம் இங்கு காணும் பலவிதமான வடிவங்களைக் கொண்டிருந்தார்கள் அது ஏன் டமாஸ்கஸ் ஸ்டீல் என்ற பெயரைப் பெற்றது என்பதற்கு வேறுபட்ட கருத்துக்கள் இல்லை இந்தியாவில் இருந்து வந்த ஒன்று இந்த ஸ்டீல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்தாலும் அதனை தமாஸ்கஸ் என்னும் நகரில் கூறிய வாள்கள் செய்யவே பயன்படுத்தினர் ஆகையால் தான் இதற்கு தமாஸ்கஸ் ஸ்டீல் என்று பெயரிடப்பட்டது தமாஸ்கஸ் துணிகளில் ஏற்படும் வடிவங்களும் இதில் ஏற்படும் வடிவங்களும் ஒத்திருப்பதால் இதற்கு இப்பெயர் சூட்டப்பட்டது இந்த வாள்களில் உள்ள நிற வடிவங்களின் காரணம் அதன் பன்முகத்தன்மை மற்றும் உருவாக்கும் விதத்தில் உள்ளது இப்படத்தைச் சற்று உற்றுப்பாருங்கள் இதுவே காண்பிக்கப்பட்டப் படத்தின் மூலபடமாகும் இந்த ஸ்டீலை பகுப்பாய்வு செய்ததில் இதில் கார்பன் நானோ டியூப் உள்ளதை 1990 ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்தனர் மேலும் இந்தியாவில் 1500இல் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கார்பன் நானோ டியூப் பற்றி சர்வதேச அளவில் பல ஆராய்ச்சிகள் செய்தனர் பின்பு நாம் கார்பன் நானோ டியூப்பினால் உருவாக்கப்பட்ட மெட்டீரியலை தயாரித்தோம் முன்புப் பார்த்த கண்ணாடிகள் போல இந்த கத்தியிள்ள பல சிறந்த பண்புகளை மக்கள் அறியாதிருந்தனர் மேலும் இக்கத்தியானது உறுதி வாய்ந்ததகாவும் எளிதில் உடைக்க முடியாத வாரும் மற்றும் கூர்மைமிக்கதாவும் இருந்தது என்று பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அதேசமயம் ஸ்டீல் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளில் மூலமே கார்பன் கிடைத்தன மற்றும் இதன் அடிப்படை சூழலின் காரணத்தினாலே நானோ டியூப்கள் ஸ்டீல் இன் உள்ளே காணப்படுகிறது மேலும் பிற்காலத்தில் இதை செய்ய தேவைப்படும் மூல மெட்டீரியல் குறையத் தொடங்கியதால் இந்தக் கத்தியை செய்யும் முறையானது மெல்ல மெல்ல அழிந்தது இதன் விளைவின் காரணமாகவே பின்னர் செய்த கத்திகள் ஆனது டமாஸ்கஸ் கத்தி போன்ற சிறப்பு அம்சங்களை கொள்ளவில்லை அதனாலேயே இவை கால போக்கில் மறைந்தன இதைதான் இப்போது நாம் பார்க்கின்றோம் இதுபோன்று 1500 வருட பழமை வாய்ந்த பல மெட்டீரியலில் நானோ தொழில்நுட்பம் வெளிப்படையாக இருப்பதை நாம் பார்க்க இயலும் மேலும் இந்த பொருட்களானது அசாத்தியமான செயல்திறனையும் கொண்டது அதில் முக்கியமாக கருதப்படுவது அதன் ஒளியியல் தன்மை மற்றும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆகும் இன்றைய நவீன காலத்தில் உள்ள நானோ தொழில்நுட்பத்தை பற்றி 1959 ஆம் ஆண்டில் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் எனும் புகழ் பெற்ற இயற்பியலாளர் இந்த தொழில்நுட்பத்தில் உள்ள பல்வேறு கருத்துக்களை முறையாக விவரித்தார் மற்றும் அதில் தொடர்புடைய சிக்கல்களையும் விவரித்துள்ளார் இதைப்பற்றி அவர் அருமையாக பேசியுள்ளார் மேலும் அவர் வகுத்த யோசனைகள் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் இவர் மிகவும் சிறந்த தொலைநோக்கு சிந்தனையாளர் ஆவார் இத்துறையில் உள்ள சாத்தியமான நன்மைகள் மற்றும் அதில் உள்ள சிக்கல்கள் முதலியவற்றை கண்டறிந்தார் இந்த நானோ தொழில்நுட்பத்தினால் மெட்டீரியலின் மேல் ஏற்படும் தாக்கத்தினை பற்றி மற்ற விஞ்ஞானிகளும் திறம்பட கூறியுள்ளனர் எனினும் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் மற்றும் சிறந்த முறையில் தனது கருத்துகளை பதிவிட்டுள்ளார் நானோ தொழில் நுட்பத்தை தூண்டும் வகையில் குறிப்பிட்ட பங்கினை அளித்த வருடம் 1959 ஆகும் முதன்முதலில் நானோ தொழில்நுட்பம் என்ற வார்த்தையை 1974 இல் தான் பயன்படுத்தினர் இதனை இந்த குறிப்பில் காணலாம் மேலும் நானோ தொழில்நுட்பம் என்னும் சொல்லை முதன்முதலில் வெளிப்படையாக டானிகுச்சி என்பவர் தனது ஆராய்ச்சி பத்திரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறே நம் விஞ்ஞான பேச்சுவழக்கில் இந்த சொல்லானது பரவியுள்ளது தொடக்கத்திலிருந்து இது வரை நாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் 60 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தோம் தற்போதைய காலத்தில் நானோ துறையை சார்ந்த ஆராய்ச்சி பத்திரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது இதனை ஸ்கோபஸ் தேடல் மூலம் கண்டறியலாம் இந்த ஸ்கோபஸ் தளம் மூலம் நாம் ஆய்வறிக்கைகள் கட்டுரைகள் பற்றும் பல விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதில் ஒரு குறிப்பிட்ட சொல்லை தேடினால் அதனுள் தொடர்புடைய அனைத்து ஆராய்ச்சி பத்திரிகைகளையும் அதன் வெளியீட்டு காலத்தையும் தரும் மேலும் 1990களில் 1 2 ஆய்வறிக்கைகளே வெளியிடப்பட்டுள்ளது மேலும் 1994 வரை தோராயமாக 10 ஆய்வறிக்கைகள் மட்டுமே வெளியிடபட்டன அதற்குப் பின்னர்தான் இத்துறையை பற்றிய ஆராய்ச்சி பத்திரிக்கைகள் அதிகரிக்க தொடங்கியது மேலும் இந்த நவீன காலத்தில் ஒரு வருடத்திற்கு சுமார் பத்தாயிரம் ஆய்வறிக்கைகள் வெளிவருகின்றன இதனை ஒரு வரைபடத்தில் வரைந்தால் இதன் போக்கானது அதிகரித்துக்கொண்டே செல்லும் மேலும் இன்று இதன் வெளியீடுகள் ஆனது சற்று குறைந்தாலும் இதை தான் இப்போது காண்கின்றோம் சொல்லப்போனால் திடீரென 2000 இலிருந்து 2010 அல்லது 2015 வரை இதன் வெளியீடு அதிகரித்துள்ளது இந்த 15 ஆண்டு காலவரையில் நானோ தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சி பத்திரிக்கைகளின் எண்ணிக்கையானது 10 லிருந்து 10000 அல்லது 12 ஆயிரத்திற்கு மேல் வெளியிடப்பட்டுள்ளது சராசரியாக சுமார் 11000 பத்திரிக்கைகள் பலவிதமான இதழ்களிலிருந்து இத்துறை சார்ந்து வெளிவருகிறது இவ்வாறு நானோ தொழில்நுட்ப துறையானது ஆராய்ச்சியாளர்கள் சமூகத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்து மற்றும் அவர்களுக்கு அதன்மீது ஆர்வத்தையும் தூண்டிகிறது இத்தனை ஆய்வறிக்கைகள் வெளிவந்தாலும் இங்கு அது தன் சமநிலையை அடைகிறது ஒருவேளை இதுவே அதன் சமநிலை ஆகும் இயற்கையாகவே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பல துறைகளில் மக்கள் ஆராய்ச்சி செய்தாலும் அது ஒரு இடத்தில் சமநிலைப் பெற்று நிறைவுறுகிறது எனினும் எண்ணிக்கையில் இது மிகவும் பெரியது ஆனால் இது ஆச்சரியமான விஷயம் அல்ல ஏனென்றால் இந்த நானோ தொழில்நுட்பமானது தனித்து நிற்கும் துறை அன்று ஆகையால் இது மற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையிலிருந்து தனித்து இல்லாமல் இன்றும் நடைமுறையில் உள்ளது மருத்துவம் பொறியியல் அல்லது விளையாட்டு முதலிய பல்வேறு துறைகளில் இதன் பங்களிப்பு இருக்கிறது மேற்கண்ட பொதுவான துறைகளில் இந்த நானோ மெட்டீரியல் நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பல மாற்றங்களை உருவக்கியுள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள் பலதரபட்ட தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு பல தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்தாலும் அவர்களின் பொதுவான நோக்கமாக விளங்குவது நானோ தொழில்நுட்பம் ஆகும் இதன் காரணமாகவே நமக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகளில் இந்த நானோ தொழில்நுட்பம் பயன்படுகிறது இந்த நானோ மெட்டீரியலை என்னவென்று அறியாது மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வண்ண கண்ணாடிகளிலும் மற்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்ட கத்திகளை பயன்படுத்தினர் ஆனால் திடீரென்று 1960 களில் இதனை மறுபடியும் கண்டு இதே பாதையில் 2000 ஆம் ஆண்டு வரை பயணம் செய்தார்கள் திடீரென்று இத்துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகள் தொடங்கின இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை ஏன் இந்த துறையில் பல நூறு ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் அடையாத நிலையில் திடீரென பல ஆராய்ச்சிகள் செய்யத் தொடங்கினர் என்று தெரியவில்லை நானோ தொழில்நுட்பத்தில் நானோ மெட்டீரியலின் பங்களிப்பானது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் பொருத்தே வரையருக்கப்படுகிறது 1939 லிருந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சந்தைப்படுத்தப்பட்டன எனினும் அதன் ரிசல்யுசன் மற்றும் மேக்னிபிகேஷன் போன்ற அம்சங்கள் வேறுபட்டு இருந்தன இதனைப்பற்றி நான் அடுத்த வகுப்பில் விரிவாகப் பார்க்கலாம் எனினும் இவ்வகுப்பில் அதனைப் பற்றி சுருக்கமாகப் பார்க்கலாம் மேக்னிபிகேஷன் திறன் பற்றி அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் மேக்னிபிகேஷன் என்பது ஒரு பொருளை அதன் சராசரி அளவில் இருந்து மூன்று மடங்கு பெரிதாக்குவது 3x மேக்னிபிகேஷன் ஆகும் ஆதலால் ரிசல்யுசன் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் ரிசல்யுசன் தான் நானோ பொருட்கட்களின் வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது அடிப்படையில் ரிசல்யுசன் என்பது ஒரு புள்ளி அருகில் மற்றொரு புள்ளி இருக்கையில் அவ்விரண்டு புள்ளிகளையும் பிரித்து காட்டுவதே ரிசல்யுசன் ஆகும் மேலும் இப்புள்ளிகளை அருகே கொண்டு சென்றிருந்தால் ஓரிடத்தில் ஒன்றோடு ஒன்று இணைந்து விடும் இவை இரண்டு புள்ளிகளாக இருப்பினும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பதால் இதனை இரண்டு புள்ளிகளாக பிரிக்க முடியாது ஆகையால் ரிசல்யுசன் அதிகமாக இருந்தால் நெருக்கமான இரண்டு புள்ளிகளை கூட பிரித்துக் காண இயலும் இதை வைத்தே நானோ மெட்டீரியலில் மிகவும் துல்லியமான தகவல்களை காண இயலும் மேலும் மெட்டீரியலின் இருதுருவங்களில் உள்ள தகவல்களை வேறுபடுத்தி காணமுடியும் உதாரணமாய் சில சிறிய கோடுகள் அல்லது துகள்கள் இருந்தால் அதன் இடது புறத்தில் உள்ள துகள்களையும் அதன் வலது புறத்தில் உள்ள துகள்களையும் வேறுபடுத்தி இருபுறமாக தனித்து காணப்படவேண்டும் இல்லையெனில் ஒரு பெரிய குமிழ் போல் காட்சியளிக்கும் மேலும் அதன் நுண் கட்டமைப்பும் புலப்படாது ஆகையால் ஒரு பொருளை வேறுபடுத்திக் காட்டுவது அந்த ஒளியின் வேவ்லென்த்தை பொறுத்து அமையும் உதாரணமாய் ஒரு திடப் பொருளில் உள்ள இரு அணுக்களின் இடைவெளி ஆனது 2 ஆங்குஸ்டிராங் அல்லது 2×10 10 மீட்டராகும் நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப் ஒளியின் அலை நீளமானது 4000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் ஆகும் சாதா ஒளிக்கதிர்களை அதின் பாதி அலைநீளத்தில் பார்க்கும் போது அதன் ரிசல்யுசன் அணு இடைவெளி 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் ஆகும் எனவே 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் இடைவெளி உள்ள புள்ளிகளை மட்டுமே சாதா ஒளியினால் பிரித்துக் காட்ட இயலும் இடைவெளி 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் பொழுது பிரித்துக் காட்ட இயலாது ஆகவே அதில் பாதி 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் ஆகும் உண்மையில் 2000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் அலைநீளம் உள்ள ஒளியின் மூலம் துகள்களை பார்த்தால் 1000 அணுக்கள் சேர்ந்து ஒரு புள்ளியாய் காட்சியளிக்கும் மேலும் மற்றொரு ஆயிரம் அணுக்கள் அடுத்துள்ள புள்ளிகளாய் காட்சியளிக்கும் ஆகவே அணுக்களை நம்மால் பிரித்துக் காண இயலாது மறுபுறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆனது சாதா ஒளி கதிர்களை பயன்படுத்தாமல் எலக்ட்ரான் கதிர்களை பயன்படுத்துகிறது மற்றும் அதன் அலை நீளமானது 0 025 ஆங்ஸ்ட்ராம்ஸ் கொண்டுள்ளது உதாரணமாய் அதன் இயக்க நிலையில் 200 KeV கொண்டிருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்களில் அதன் ஒளியியல் அமைக்கப்பட்டிருக்கும் விதத்தில் ஓளியின் பாதி அலைநீளத்தை பெறவில்லை என்றால் ரிசல்யுசனானது சற்று மோசமானதாகவே இருக்கும் இவற்றின் ரிசல்யுசனானது 1 ஆங்ஸ்ட்ராம்ஸ் உடையதாகும் இன்னும் சில எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆனது இதைவிட சிறிய ரிசல்யுசனை கொண்டுள்ளதால் மிகவும் நெருக்கமான புள்ளிகளை கூட பிரித்துக் காண இயலும் ஆகையால் ஆங்ஸ்ட்ராம் மிகவும் குறைந்தே இருக்கவேண்டும் 2000 ஆங்ஸ்ட்ராம் விட 1 ஆங்ஸ்ட்ராம் மிகவும் சிறியது ஆகையால் 1 ஆங்ஸ்ட்ராம்ஸ் என்பது சிறந்த ரிசல்யுசன் ஆகும் எனவே 1 ஆங்ஸ்ட்ராம்ஸ் ரிசல்யுசனை கொண்டு இரண்டு அணுக்களை பிரித்துக் காண இயலும் எனவே இரு அணுக்கள் அருகில் இருந்தால் அவற்றின் இருபுறமும் உள்ள விபரங்களை இதன் மூலம் எளிதில் அறியலாம் இக்காரணங்களினால் நமக்கு இவ்வளவு சிறிய ரிசல்யுசன் தேவைப்படுகிறது இவ்வாறு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புகள் பரிணாம வளர்ச்சியில் மேம்பட்டு இறுதியில் நானோ மெட்டீரியலை பார்க்கும் அளவிற்கு இந்த மைக்ரோஸ்கோப் உள்ளன எனவே நானோ மெட்டீரியலை தற்செயலாக அல்லது விபத்தினால் உருவாக்கினால் அதனை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் மூலம் உலகிற்கு வெளிப்படுத்தலாம் நாம் உருவாக்கும் எந்த மெட்டீரியலாயினும் நானோ மெட்டீரியலின் தன்மையை பெற்றிருந்தால் அவற்றை இந்த மைக்ரோஸ்கோப் மூலம் கண்டறிந்து புதிய விதமான நானோ தொழில்நுட்பத்தை பார்க்க இயலும் இவ்வாறு நானோ தொழில்நுட்பத்துறையில் வியக்கத்தகு தாக்கத்தை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உருவாக்கியுள்ளது மற்றும் இவ்வாறு இந்தத் துறை வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நானோ மெட்டீரியலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் இந்த வகுப்பை முடிக்கலாம் வரலாற்றில் நானோ துறையில் ஏற்பட்ட பல நிகழ்வுகளை பற்றி தெரிந்துகொண்டோம் மேலும் இப்பொழுது நாம் தினசரி உபயோகப்படுத்தும் பொருட்களிலும் நானோ தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுகிறது என்று பார்ப்போம் நாம் தினமும் பயன்படுத்தும் தோல் க்ரீம்களில் நானோ மெட்டீரியல் பயன்படுத்தப்படுகிறது நானோ மெட்டீரியல் நுண்ணிய துகள்களாக உள்ளதால் அவற்றை ஒப்பனை பொருளில் பயன்படுத்தினர் இந்த மெட்டீரியலில் கார்பன் அணுவானது பந்துகள் போல் விளங்குவதை பக்கிபால் என்பர் இந்தத் துகள்களானது பாதுகாப்பு பற்றிய கவலைகளை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நம் தோலில் உள்ள துளைகளின் அளவானது 50 மைக்ரான் ஆகும் அவை நம் தோலில் உள்ள துளைகளில் செல்லும் வாய்ப்பு உள்ளதை முந்தைய வகுப்பில் கூறியுள்ளேன் இவ்வாறு இந்த நானோ மெட்டீரியல் தோலில் உள்ள துளைகள் மூலம் திசுக்கள் அல்லது ரத்தத்தில் கலக்க வாய்ப்பு உள்ளதால் இவை மருத்துவத்துறையில் பெரிதும் பயன்படுகின்றது இவ்வாறு சில மருத்துவ மெட்டீரியல் தோலைத் துளைத்து செல்வதால் ஒருபுறம் நன்மை விளைவிக்க மறுபுறம் ஒப்பனை பொருள்களில் உள்ள நானோ மெட்டீரியல் நம் தோலுக்குள் செல்வதால் தீமையை விளைவிக்க கூடும் இவ்வாறு உள்ள ஒப்பனைப் மெட்டீரியலை மனிதர்கள் உபயோகப்படுத்துவதில் தீமை இருப்பதால் அவற்றினை சந்தையில் அனுமதிக்க தடை விதிக்கப்படுகிறது சன்ஸ்கிரீன் லோஷன் என அழைக்கப்படும் தோல் கிரீமில் ஜிங்க் ஆக்சைட் என்னும் நானோ துகள்கள் இடம் பெற்றுள்ளது இதனை பல விளையாட்டு வீரர்கள் தங்களது முகங்களில் பூசிக் கொண்டுருப்பதைப் பார்த்திருப்பீர்கள் மேலும் அவை வெள்ளை நிறத்தில் காணப்படும் ஆகவே இப்படி காணப்படும் ஒரு சில சன்ஸ்கிரீன் லோஷன் இல் ஜிங்க் ஆக்சைடு போன்ற நானோ துகள்கள் உள்ளன மற்றொரு உதாரணம் என்னவென்றால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருளே ஆகும் நாம் உபயோகப்படுத்தும் சில துணிகள் ஆன்ட்டி ஸ்டாடிக் மற்றும் சுருக்க எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது குளிர் பிரதேசங்களில் ஆன்ட்டி ஸ்டாடிக் தன்மை பொருந்திய துணிகள் பயன்படுகின்றன ஏனெனில் அங்கு வறண்ட வானிலை ஏற்படும் அதன் காரணமாக சார்ஜ் நம்முள் உருவாகும் ஒரு பொருளை தொடும்போது அல்லது ஒருவரை கைகுலுக்கும் போது அல்லது மர சாமான்களை தொடும்போது திடீரென நம் கையில் தீப்பொறி தோன்றும் இவ்வாறு தோன்றுவதை வெளியேற்றுவதற்காக இந்த கார்பன் மூலம் செய்யப்பட்ட நானோ மெட்டீரியலான ஆன்ட்டி ஸ்டாடிக் பூச்சு மூலம் தவிர்க்கலாம் ஏனெனில் இவை மிகுந்த கடத்து திறன் கொண்டது மேலும் கண்ணாடிகளில் நானோ ஸ்ட்ரக்சர் பிலிம்களை ஆண்டி ரிஃப்லக்டிவ் பூச்சுளாக பயன்படுகின்றன மூக்கு கண்ணாடியின் தரமானது ஒளியை எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்பதைப் பொருத்தே அமையும் இதை மூக்கு கண்ணாடியின் பயன்படுத்தும் நபர் அறிந்திருப்பர் மேலும் அந்த கண்ணாடிகளில் ஏற்படும் பல பிரதிபலிப்புகளை தாண்டித்தான் மெட்டீரியலை பார்க்க முடியும் இந்த பிரதிபலிப்புகள் ஒருவரின் பார்க்கும் திறனை குறைத்து மங்கலாக செய்யும் எனவே ஒரு சிறந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பு தன்மையை எதிர்ப்பதற்கான பூச்சுகள் முக்கிய அளவுருவாக கருதப்படுகிறது ஒளியானது கண்ணாடியில் இருந்து காற்றில் ஊடுருவும்போது ஒளிவிலகலைக் கட்டுப்படுத்தி பிரதிபலிப்பு தன்மையைக் குறைக்கின்றது கண்ணாடி மற்றும் காற்றுக்கும் ரிஃப்ரக்டிவ் இண்ட்க்ஸ் அளவானது மாறுபட்டு இருக்கும் இவற்றில் உள்ள வேறுபாடு கணிசமாக இருந்தால் சில ரிஃப்லக்ஷ்ன் தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நானோ ஸ்ட்ரக்சர் பிலிம்களை பயன்படுத்தி ரிஃப்லக்ஷ்ன் தன்மையை முழுவதும் குறைத்துவிடலாம் ஆகையால் வியக்கத்தக்க முறையில் இந்தப் ரிஃப்லக்ஷ்னை தடுக்கமுடியும் மேலும் பிளாஸ்டிக் லென்ஸ்களிலும் கூட இவற்றினை பயன்படுத்தி ரிஃப்லக்ஷ்னை கட்டுப்படுத்த இயலும் இவ்வாறு மனிதர்கள் பயன்படுத்தும் பல மெட்டீரியலில் நானோ தொழில்நுட்பம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவற்றைப் போன்று சில மெட்டீரியலை உதாரணமாக காட்டுகிறேன் டென்னிஸ் ராக்கெட்டுகளில் ஒரு முக்கிய அம்சமாக இருப்பது அதன் ஸ்டிஃப்னஸ் ஆகும் எனவே ஒரு பந்தினை அடிக்கும்பொழுது அந்த ராக்கெட் ஆனது ஸ்டிஃப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஆற்றலினை சிறந்த முறையில் அப்பந்தின் மேல் செலுத்த முடியும் இதன் காரணமாகவே சில நிறுவனங்கள் கார்பன் நானோ டியூப்கள் மூலம் ராக்கெட்டுகளில் ஸ்டிஃப்னஸ்யை மேம்படுத்த பயன்படுத்துகிறார்கள் மேலும் இவற்றைப்பற்றி அந்நிறுவனங்கள் தங்கள் விளம்பரங்களில் தெரியப்படுத்துகின்றனர் உதாரணமாய் டென்னிஸ் சார்ந்த மற்றொரு பொருளிலும் நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அதனை நம்மால் வாங்க இயலும் டென்னிஸ் பந்துகளுக்குள் நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் செய்த பூச்சுக்கள் பயன்ப்படுத்தப்படுகிறது இப் பந்தில் நானோ தொழில் நுட்பத்தை பயன்படுத்த காரணம் என்னவென்றால் அந்த பந்தில் வெளியிலுள்ள காற்றின் அழுத்தத்தை விட அதனுள் இருக்கும் அழுத்தமானது அதிகமாய் இருக்கும் ஆகையால் அந்த பந்தினை ராக்கெட் மூலம் அடிக்கும் பொழுது நம்முள் சில எதிர்வினைகளை உணரலாம் காலப்போக்கில் அந்தப்பந்தின் உள்ளே மிகுந்த காற்றழுத்தம் காரணமாக மெல்ல மெல்ல காற்றழுத்தம் ஆனது உள்ளே ஏற்பட்ட உந்து சக்தியால் குறையத் தொடங்கும் படிப்படியாக பந்தில் காற்று குறைந்துவிடும் எனவே அந்த பந்தில் எவ்வளவு நாள் காற்று இருக்கும் என்பதே கேள்விக்குறியான ஒன்றாகும் அந்த பந்தில் உள்ள துளைகளை திறம்பட அடைக்க நானோ தொழில்நுட்பத்தை கொண்டு சிறந்த பூச்சினை பயன்படுத்திகிறார்கள் நானோ பூச்சு இல்லாத பந்துகளை விட பூச்சை கொண்ட பந்துக்களானது இரண்டு மடங்கு நீடித்து உழைப்பைத் தரும் என்பதே உற்பத்தியாளர்களின் நம்பிக்கையாகும் இவ்வாறு நானோ தொழில்நுட்பம் பந்துகளில் உதவுவதுபோல் பனிச்சறுக்கு விளையாட்டிலும் பயன்படுகிறது இவ்வாறு ஒப்பனைப் மெட்டீரியல் முதல் பனிச்சறுக்கு விளையாட்டு வரை பல மெட்டீரியலில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு இருக்கிறது பனி சறுக்கு விளையாட்டில் பனியானது தொடர்ச்சியாக பனிசறுக்கு கட்டையில் உரசிக்கொண்டு இருக்கும் ஆகவே இதனை பயன்படுத்துபவரின் அனுபவத்தை மேம்படுத்தவும் பனியில் நிலையாக வைத்திருக்கவும் பனிச்சறுக்கு மெழுகு பயன்படுகிறது இந்த மெழுகை பனிச்சறுக்கு கட்டையின் அடிப்பகுதியில் பூசுவர் இந்த பனிச்சறுக்கு மெழுகினை பயன்படுத்துபவரின் அனுபவமானது சிறந்து விளங்குகிறது மேலும் இதில் உள்ள மெழுகானது உராய்வு காரணத்தால் படிப்படியாக வந்துவிடுவதால் இந்த சறுக்கு பலகைகளில் மெழுகினை மறுமுறை பூச வேண்டும் மேலும் பல நிறுவனங்கள் இந்த நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் செய்த மெழுகு சிறந்த பிணைப்பினை மற்றும் மெல்லிய அடுக்கினை கொண்டுள்ளதால் இவை வழக்கமான மெழுகை விட அதிகம் உழைக்கும் என்று விளம்பரம் செய்கின்றனர் நானோ தொழில்நுட்ப மெழுகைப் பயன்படுத்தி உருவாக்கிய பனிச்சறுக்கு பலகையை பயன்படுத்துவோருக்கு சிறந்த அனுபவம் மற்றும் இடைவிடாத அதிக நேரம் பனிச்சறுக்கு செய்ய முடிகிறது இதுபோன்று நானோ தொழில்நுட்பத்தை வைத்து நெருங்கிய தொடர்பினை கொண்ட சில மெட்டீரியல் உள்ளன சன் ஸ்கிரீன் லோஷன் ஆன்ட்டி ஸ்டாடிக் துணிகள் ரிஃப்லக்ஷ்ன்னை எதிர்க்கும் பூச்சு டென்னிஸ் ராக்கெட் மற்றும் பந்துகள் மற்றும் பனிச்சறுக்கு பலகைகள் இவ்வாறு பல மெட்டீரியலில் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு நடைமுறையிலுள்ளது மேலும் சில உதாரணங்களை கூறுகிறேன் அவற்றிற்கு நானோ என்னும் பெயர் இருத்தலால் அதை நானோ தொழில்நுட்பத்தை சார்ந்தது அன்று நானோ என்னும் பெயரை பல பிரசித்தி பெற்ற கலாச்சாரங்களில் பேசப்படுகிறது எனினும் அவை நானோ தொழில்நுட்பத்தை சார்ந்தது இல்லை மேலும் ஆப்பிள் ஐபாட் நானோ என்பது இசையை கேட்பதற்கும் மற்றும் டாடா நானோ என்னும் நால்வர் அமரும் ஊர்த்தியானது இந்தியாவில் பிரபலம் வாய்ந்தது எனினும் அது மூன்று மீட்டர் நீளம் கொண்டதாகும் ஆகையால் இது நானோ மீட்டர் அளவில் அடங்காது எனவே இச்சொல்லானது ஆய்வகங்கள் மற்றும் ஆராய்ச்சிக் கூடங்களில் மட்டும் பயன்படுத்தும் சொல் அல்ல இது பிரசித்தி பெற்ற சமுதாயத்தில் வாழும் சாதாரண மக்களிடமும் சென்றடைந்துள்ளது அது அவர்களுக்கு ஏதோ ஒரு பொருளாகும் எனினும் அறிவியல் அறிஞர்கள் நானோ தொழில்நுட்பத்தை சாதாரண மக்களுக்கு எடுத்துரைப்பது சிறிது கடினமாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் நானோ என்னும் சொல்லை வேறு நோக்கத்தில் புரிந்துள்ளனர் எனவே சுருக்கமாகச் சொன்னால் இந்த நானோ தொழில்நுட்பம் ஆனது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காலம் முதல் தற்செயலாக இருந்துள்ளது தற்செயலாக 2000 ஆண்டுகளுக்கு மேல் இத்தொழில்நுட்பம் மனிதர்களிடத்தில் இருந்தாலும் இது ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றது என்று அவர்கள் அறியாது இருந்தனர் ஆகையால் அவற்றினை எப்போதும் முறையாக மட்டுமே பயன்படுத்தினர் இதேபோன்றுதான் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏன் இவ்வாறு இயங்குகின்றது என்று அறியாமலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு சான்றாக கம்பஷன் முறையை எடுத்துக் கொள்வோம் இதில் ஃப்லேம் பற்றிய பல சிறப்பம்சங்கள் ஆய்வில் இருப்பினும் அதனை நாம் சமைப்பதற்கு எப்போதும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அதாவது நான் சொல்வது என்னவென்றால் சமையலுக்கு ஃப்லேமின் வெப்பநிலை அல்லது ஃப்லேம் எப்பகுதியில் எவ்வளவு வெப்பம் உள்ளது என்பதை அறிய தேவை இல்லை இருப்பினும் சமையலை செய்கின்றோம் இதேபோன்றுதான் நானோ தொழில்நுட்பத்தை என்னவென்றே அறியாமல் அதனை தங்களது துறைகளில் மக்கள் பயன்படுத்தினர் நானோ தொழில்நுட்பம் 1950 களில் தனது ஆரம்ப எண்ணங்களை தொடங்கி இன்று வியக்கத்தக்க முறையில் நவீன அங்கீகாரங்களை பெற்றுள்ளது மேலும் பொதுவான துறைகளில் பரவலான மெட்டீரியலில் பயன்படுகிறது டென்னிஸ் பந்துகளில் நானோ தொழில்நுட்பமானது எவ்வாறு காற்றினை வெளியேராமல் வைக்க பயன்படுகிறதோ அதைப்போன்றே ஆட்டோ மொபைல்களின் டயர்களிலும் இவற்றைப் பயன்படுத்தி அதிலுள்ள வாயுவை பல நாள் வைத்திருக்கவும் இயலும் உதாரணமாய் ஆட்டோமொபைல் அல்லது மிதிவண்டியில் உள்ள டயர்களில் நானோ தொழில்நுட்பத்தை கொண்ட பூச்சினை பயன்படுத்தினால் அதற்கு காற்றினை செலுத்த தேவையில்லை மேலும் இது ஓட்டுநருக்கு சிறந்த அனுபவத்தினை தரும் எனவே நானோ தொழில்நுட்பம் நவீன அங்கீகாரத்தை பெற்றதற்கான காரணம் 1950களில் தோன்றிய எண்ணங்களே அதனால் கணிசமான அளவில் ஆராய்ச்சியாளர்கள் இதனை நோக்கி பல ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றனர் மேலும் இத்துறையில் ஆயிரக்கணக்கான ஆய்வறிக்கைகள் இன்று ஒவ்வொரு ஆண்டும் வெளிவருகிறது

ஆகவே இவ்வகுப்பின் முடிவில் நானோ தொழில்நுட்பம் என்பது வரலாற்றில் என்னவென்றே தெரியாத நிலையில் இருந்து இன்று பல ஆராய்ச்சிகள் மூலம் தினசரி செயல்பாட்டில் எவ்வளவு பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது என்று பார்த்தோம் இதுவே இதன் பின்னணி ஆகும் மேலும் பின்வரும் வகுப்புகளில் குறிப்பிட்ட உதாரணங்களை சிறந்த முறையில் அவற்றின் விவரங்களை விளக்குகிறேன் நமது அடுத்த வகுப்பில் ஃபென்மன் ஸ்டாக் Feynman's Stock என்பதை பார்ப்போம் மேலும் அவற்றில் ஃபென்மன் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்பதையும் பார்ப்போம் எனவே இதுதான் நானோ தொழில்நுட்பத்தின் வரலாற்று கண்ணோட்டமாகும்